எந்த ஒரு ஒரு மெஷினை நாம் எடுத்துக் கொண்டோமானால் அதனின் அவுட்புட் ரேட்டிங் ஆனது அதன் பெயர் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெயர் பலகையில் ஒரு கிலோவாட் எனக் குறிப்பிட்டிருந்தார் அதன் அவுட்புட் ஒரு கிலோ வாட் ஆகும் ஒரு டிசி மிஷினை எடுத்துக் கொண்டோமானால் அங்கு நமக்கு கே வி ஏ மற்றும் கே டபிள்யு இவற்றுக்கிடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கப்போவதில்லை மற்றும் பவர் ஃபேக்டர் பற்றி எந்த ஒரு கேள்வியும் போவதில்லை நான் டிசி மோட்டார் ஐ எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது டிசி ஜெனரேட்டரை எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் இன் பவர் கிலோவாட் அடிப்படையில் இருக்கும் அது பவர் ஐ அவுட்புட் ஆக கொடுக்கும் எனவே அது ஜெனரேட்டர் ஆக இருந்தால் நாம் நாம் எலக்ட்ரிக்கல் அவுட்புட் பற்றி பேசவில்லை ஒருவேளை நாம் மோட்டார் அடிப்படையில் எடுத்துக் கொண்டால் மெக்கானிக்கல் அவுட்புட் பற்றி பேச வேண்டும் ஒரு கிலோவாட் இயந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் அது மோட்டர் ஆக இருந்தாலும் அல்லது ஜெனரேட்டர் ஆக இருந்தாலும் ஒரு கிலோவாட் என்பது அவுட்புட்டை குறிக்கிறது ஒருவேளை அது ஜெனரேட்டர் ஆக இருந்தாள் நான் அதை டெர்மினல் வோல்டேஜ் என்னவென்று தெளிவாக விவரிக்க வேண்டும் மற்றும் அது லோட்க்கு அதிகபட்சமாக எவ்வளவு கரண்ட் அனுப்பியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போதைய மெஷினில் ஓரளவு பீல்டு கரண்ட் இருப்பதால் ஆர்மேச்சர் மின்னோட்டம் லோட் மின்னோட்டத்தை விட சற்றே அதிகமாக இருக்கிறது என நான் கருதப் போகிறேன் எடுத்துக்காட்டாக ஆனால் பீல்டு கரண்ட் மிகவும் சிறியதாக இருக்கும் இதன் காரணமாக மதிப்பீட்டைப் பற்றி பேசும்போது அதை நாம் புறக்கணிக்க முடியும் எனவே எனது மெசின் வழங்கக்கூடிய லோடு கரன்ட் இது என்று நான் சொல்லப் போகிறேன்எனவே எனது மெசின் வழங்கக்கூடிய லோடு கரன்ட் இது என்று நான் சொல்லப் போகிறேன் ஆனால் ஒரு மெசின் ஐ எவ்வளவு ஓவர்லோடு செய்ய முடியும் கம்யூட்டேட்டர் திறன் அடிப்படையில் நாங்கள் பொதுவாக இதைப் பற்றி பேசுகிறோம் மின்னோட்டத்தின் எந்தவொரு அதிகரிப்புக்கும் காமுடேட்டர் மிகவும் உணர்திறன் எனவே பொதுவாக நாம் 10 ஆம்பியர்களின் மின்னோட்டத்தை மாற்ற முடிந்தால் அது 20 ஆம்பியர் வரை பயணிக்க முடியும் இது இரண்டு மடங்குகளுக்கு மேல் பொதுவாக பல டி சி இயந்திரங்கள் இயல்பான மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தின் 2 மடங்கு அதிக சுமைகளைக் கொண்டிருக்கின்றன அதுதான் நான் ஒரு மோட்டாரைப் பார்ப்பது போல நான் முதலில் பயன்படுத்தும் மின்னழுத்தம் என்ன என்பதை முதலில் பார்க்கிறேன் ஏனென்றால் நான் மின் அளவைப் பற்றி கவலைப்படுகிறேன் ஆகவே பிரைம் மூவர் வேகத்தைக் குறிப்பிடுவோம் பிரைம் மூவர் வேகம் என்னவாக இருக்கும் அந்த பிரைம் மூவர் வேகம் மற்றும் மதிப்பிடப்பட்ட பீல்ட் கரன்ட் உடன் தொடர்புடையது நான் மதிப்பிடப்பட்ட ஓபன்சர்க்யூட் வோல்டேஜ் உருவாக்க முடியும் இது டெர்மினல் வோல்டேஜ் ஐ விட சற்றே அதிகமாக இருக்கும் டெர்மினல் வோல்டேஜ் 220 ஆக இருக்கலாம் ஓபன்சர்க்யூட் வோல்டேஜ் 230 வரை அதிகமாக இருக்கலாம் சற்று அதிகமாகவும் இருக்கலாம் எனவே மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் ஜெனரேட்டர் மின்னழுத்தம் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருந்தால் எனது ஜெனரேட்டர் வோல்டேஜ்விட சற்றே அதிகமாக இருக்கும் அதனால்தான் ரெகுலேஷன் ஐ பெறமுடிகிறது ஒரு சிறந்த ஜெனரேட்டர் இந்த முரண்பாட்டைப் பெற்றிருக்கக்கூடாது ஆனால் Ra காரணமாக இது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு நான் இந்த குறிப்பிட்ட ஜெனரேட்டரில் சில ரெகுலேஷன் ஐ ஏற்படுத்தப் போவது இன்டர்ணல் டிராப் ஆகும் எந்தவொரு இயந்திரத்திற்கும் நாம் சிங்க்ரஅனஸ் மெஷின்பற்றி இறுதியில் பேசினாலும் மின்மாற்றி பற்றிப் பேசினாலும் டி சி ஜெனரேட்டரைப் பற்றி பேசினாலும் மின் வெளியீட்டைப் பற்றி பேசினாலும் இது உண்மை அதேசமயம் நாம் மோட்டரைப் பற்றி பேசப் போகிறோம் என்றால் மதிப்பிடப்பட்ட வேகம் என்ன என்பதை நான் சொல்லப் போகிறேன் நான் இயந்திரத்திற்கு மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது மதிப்பிடப்பட்ட வேகம் அடையப்படுகிறது இயந்திரம் தோராயமாக மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை வரைகிறது நான் மதிப்பிடப்பட்ட எங்சைட்டேசன் அளித்துள்ளேன் நான் இயந்திரத்திலிருந்து மதிப்பிடப்பட்ட டார்க் அல்லது மதிப்பிடப்பட்ட சக்தியை வரைகிறேன் எல்லாம் அந்த நேரத்தில் மதிப்பிடப்பட்ட நிலையில் உள்ளது அடையக்கூடிய வேகம் எதுவாக இருந்தாலும் அதுவே மதிப்பிடப்பட்ட வேகம் எனவே இயந்திரத்தின் இந்த வேக டார்க் குணாதிசயங்களை பார்த்தால் இது ɷ இது Te இது Terated அல்லது Lrated ஆக இருக்கலாம் இது ஒன்றுடன் ஒன்று பொருந்தப் போகிறது டார்க் நிலையில் இந்த குறிப்பிட்ட விகிதத்தில் இயந்திரம் இயக்கப் போகும் வேகம் இதுதான் என்பதை நீங்கள் நன்றாகக் கவனிக்கலாம் எனவே இது ɷrated இது ɷNL எந்த இயந்திரத்திலும் ɷNL பொதுவாக ɷrated ஐ விட சற்று அதிகமாக இருக்கும் இது மோட்டராக வேலை செய்யும் போதுஇண்டக்க்ஷன் மெஷினில் இது உண்மை சி இயந்திரம் மீண்டும் ஷன்ட் மோட்டார் அல்லது செப்பரேட்ட்லி எக்சைடட் மோட்டராக வேலை செய்யும் போது இது மிகவும் உண்மை சிங்க்கிரனஸ் மோட்டரில் மட்டும் உண்மை அல்ல ஏனெனில் சிங்க்கிரனஸ் மோட்டார் குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் அல்லது இயங்காது எனவே நீங்கள் அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் சிங்க்கிரனஸ் வேகத்தில் இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஒரு டிராப்பிங் கேரக்டர்ஸ்டிக் இருக்காது உண்மையில் நீங்கள் ஒரு சிங்க்கிரனஸ் இயந்திரத்தில் இது போன்ற ஒரு ஸ்டடி கேரக்டர்ஸ்டிக் ஐ கொண்டிருப்பீர்கள் அதாவது கீழே வர முடியாது அது ஒரு நேர் கோடு கிடைமட்ட நேர் கோடு எனவே எனது டார்க் எதுவாக இருந்தாலும் இது எனது சிங்க்கிரனஸ் வேகம் சிங்க்கிரனஸ் மோட்டார் இப்படித்தான் இருக்கும் எனவே இது உங்கள் சிங்க்கிரனஸ் மோட்டார் கேரக்டர்ஸ்டிக் அதேசமயம் இதுவே செப்பரேட்ட்லி எக்சைடட் அல்லது சன்ட் மோட்டார்கேரக்டர்ஸ்டிக் ஆகும் எனவே மோட்டரில் மின் அளவுகளாக நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் நான் பயன்படுத்தும் மின்னழுத்தம் பொதுவாக Va அல்லது V மற்றும் இயந்திரம் வரையக்கூடிய அதிகபட்ச வரி மின்னோட்டம் என்ன இது ஒரு ஷன்ட் இயந்திரம் என்றால் ஆர்மேச்சர் மின்னோட்டம் மற்றும் பீல்ட் மின்னோட்டம் இரண்டையும் கொண்டிருக்கும் மேலும் இது வழங்கக்கூடிய அதிகபட்ச கிலோ வாட் என்று எடுத்துக்கொள்வோம் ஆகவே V I என்பது மோட்டாரால் வரையப்பட்ட மொத்த சக்தி என்று கூறினாள் இது கிலோ வாட் வெளியீட்டை விட தெளிவாக இருக்கும் ஏனெனில் செயல்திறன் 100 சதவீதமாக இருக்க முடியாது கிலோ வாட் வெளியீடு அளவிடப்படுவது இயந்திர இயல்புடையது எனவே இது டார்க் வேகத்தால் பெருக்கப்பட்டு ஒரு ஜெனரேட்டரை லோடு செய்வதன் மூலம் டி சி ஜெனரேட்டராக இருந்தால் ரேசிஸ்டன்ஸ் இணைப்பதன் மூலம் அதைச் செய்யலாம் மோட்டாருக்கு லோட் கொடுத்தும் அதை செய்யலாம் இல்லையேல் ஷாப்ட் ஐ பிடித்துக்கொண்டோ அல்லது பிரேக் அழுத்திக்கொண்டோ செய்யலாம் இது ஒரு கிரைண்டர் என்றால் நீங்கள் கிரவுண்டில் இருக்க மேலும் மேலும் பொருட்களை வைப்பீர்கள் எனவே இது சுதந்திரமாக சுழற்ற அனுமதிக்காத தடையை ஏற்படுத்துகிறது எனவே எப்போதும் இயந்திர மதிப்பீடு அவுட்புட் வடிவத்தில் கொடுக்கப்படும்போது நாம் இன்புட் ஐ பற்றி பேசுகிறோம் என்று குறிப்பிடப்படவில்லை பெயர் தட்டு விவரங்கள் எப்போதும் அவுட்புட் ஐ கொடுக்கும் இண்டக்க்ஷன்மோட்டார் பல சமயங்களில் முழு சுமை நிலையில் இது எந்த சக்தி காரணியில் வேலை செய்யும் இண்டக்க்ஷன்மோட்டார் உண்மையில் சுமை இல்லாமல் தொடங்கும் போது வரையப்பட்ட முக்கிய மின்னோட்டம் காந்தமாக்கும் மின்னோட்டம் மட்டுமே ஸ்லைடு நேரம் 0851 ஐப் பார்க்கவும் எனவே இண்டக்க்ஷன் மோட்டார் பவர் ஃபேக்டர் எந்த சுமை நிலையிலும் மிகவும் மோசமாக இருக்கும் ஏனென்றால் ரோட்டார் என்ன கொண்டு செல்கிறது ரோட்டார் மின்னோட்டம் மிகக் குறைவு காந்தமயமாக்கல் மின்னோட்டம் சுமை மின்னோட்டத்தின் முக்கிய பகுதியாகும் எனவே சக்தி காரணி 0 2 அல்லது 0 3 போல மோசமாக இருக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர் சக்தி காரணி கூட மோசமாகவோ அல்லது மோசமாகவ இருக்கலாம் ஏனெனில் அது இயங்கவில்லை அது எந்த உண்மையான சக்தியையும் உருவாக்கவில்லை எனவே லோட் இல்லாதபோது இண்டக்க்ஷன்மோட்டாரின் சக்தி காரணி மிகவும் மோசமாக இருக்கும் ஆனால் நாம் லோடு கொடுக்கும்பொழுது ஒரு உண்மையான சக்தி இயந்திர சக்தியை கொடுக்கும் எனவே சக்தி காரணி மேம்படுகிறது ஆனால் அது ஒருபோதும் யூனிட்டிஆக மாற முடியாது அது எப்போதும் 0 8 அல்லது 0 85 ஆக இருக்கலாம் மின்மாற்றி ஃபாசர் வரைபடத்துடன் மிகவும் ஒத்திருக்கும் பாசர் வரைபடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது V1 என்றுஎடுத்துக்கொள்வோம் மின்னோட்டத்தின் ஒரு சிறிய மைய இழப்பு கூறு இருக்கலாம் இரண்டையும் சேர்க்கும்போது எனக்கு ஓரளவு பெரிய காந்தமாக்கும் மின்னோட்டம் கிடைக்கும் இது நோ லோடு கரெண்ட் ஆகும் நான் காட்டிய சக்தி காரணி கூட ஓரளவு சிறப்பாக உள்ளது பொதுவாக அது அப்படி இருக்காது சுமை சக்தி காரணி இதுவல்ல நன்கு வடிவமைக்கப்பட்ட இண்டக்க்ஷன் மோட்டார் என்றால் எனவே 65 டிகிரி சுற்றி காட்டும் கோணம் கூட அதை விட அதிகமாக இருக்கும் நன்கு வடிவமைக்கப்பட்ட இண்டக்க்ஷன் மோட்டார் என்றால் ரோட்டார் மின்னோட்டத்தைப் பார்த்தால் ரோட்டார் மின்னோட்டத்தை I2l என எழுதலாம் இது மின்மாற்றியின் இரண்டாம் பக்கத்திலிருந்து முதன்மைக்கு பிரதிபலிக்கும் மின்னோட்டத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அதே வழியில் ரோட்டார் பக்கத்திலிருந்து ஸ்டேட்டர் பக்கத்திற்கு அது பிரதிபலிக்கப் போகிறது ஆனால் மின்மாற்றி விஷயத்தில் கவனிக்க வேண்டியது இரண்டாம் நிலை பக்கத்தில் எந்த வகையான சுமைகளை இணைத்து உள்ளோம் என்பதைப் பொறுத்தது இங்கே நான் அதிக சுமைகளை ஷாப்ட்டிற்கு வைத்தால் எவ்வளவு லோடு வைத்து இருக்கிறோம் என்பதைப் பொறுத்தது அதற்கு மேலும் மேலும் டார்க் தேவைப்படும் அதற்கு அதிக டார்க் தேவைப்பட்டால் அது மேலும் மேலும் மின்னோட்டத்தை ஈர்க்கும் ஸ்லிப் அதிகரிக்கும் இதன் காரணமாக கரன்ட் அதிகரிக்கும் எனவே இங்கே நான் தண்டு மீது சுமை டார்க் எவ்வளவு என்பதைப் பொறுத்து ரோட்டார் மின்னோட்டம் என்ன என்பதைக் குறிப்பிடப் போகிறேன் ஒருவேளை முழு சுமை டார்க் வைத்திருந்தால் இது போன்ற சில மின்னோட்டங்கள் இருக்கும் இந்த மின்னோட்டம் இன்னும் பின்தங்கியிருப்பதை நினைவில் கொள்க இதுயூனிட்டி பவர் ஃபேக்டர் ஆக இருக்க முடியாது ஏனெனில் X2l Iஇருப்பதால் X2l ஐ புறக்கணிக்க முடியாது எனவே X2l உள்ளது ரோட்டார் சுற்றுகளின் ஒட்டுமொத்த மின்மறுப்பு R2 s jX2 ஆக மாறுகிறது எனவே மிக தெளிவாக இது இயற்கையில் இண்டக்டிவ் ஆக உள்ளது எனவே கசிவு எவ்வளவு என்பதைப் பொறுத்து எனது கசிவு எதிர்வினை எவ்வளவு என்பதைப் பொறுத்து சில கோணங்களில் I2l பின்தங்கி இருக்கிறது இப்போது நாம் இந்த இரண்டையும் சேர்க்க வேண்டும் சுமை மின்னோட்டம் மற்றும் இந்த குறிப்பிட்ட ரோட்டார் மின்னோட்டத்தை நாம் ஒன்றாகச் சேர்க்கும்போது இது நோ லோடு கரண்ட் என எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் அவற்றை ஒன்றாக சேர்க்கும்போது இது எனது I1 ஆக இருக்கும் I1 என்பது நாம் இருந்த ஸ்டேட்டர் மின்னோட்டமாகும் இதனை புறக்கணித்து கொள்ளலாம் ரத்து செய்த இணை சுற்று அளவுருக்களை செய்கிறோம் ஆனால் இது ஒரு இண்டக்க்ஷன் மோட்டரின் ஃபாஸர் வரைபடம் ஸ்டேட்டர் பக்கத்திற்கு முழு விஷயத்தையும் குறிப்பிடும்போது எப்படியோ டிசி இயந்திரத்திலிருந்து இண்டக்க்ஷன் மோட்டருக்கு வந்துவிட்டோம் மாணவர் பெயர் தட்டு விவரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளவை பயனுள்ள சக்தியைக் குறிக்கின்றன அப்படியா பேராசிரியர் மீண்டும் பார்க்கவும் இது பொதுவாக தட்டு விவரத்தில் காட்டப்படுவது பயனுள்ள வெளியீடு என்று அறிக்கையைப் பொறுத்தது பெயர் தட்டு விவரம் எப்போதும் உங்களுக்கு ஒரு நுகர்வோர் என்ற முறையில் எனது மோட்டார் எவ்வளவு வழங்க முடியும் என்பதை அறிய வேண்டும் எனவே அதுதான் பெயர் தட்டு விவரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பெயர் தட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படையில் பயனுள்ள வெளியீடு கிடைக்கின்றது சக்தி வெளியீடும் சக்தியும் வழங்கப்பட்டதும் ஒன்றல்ல ஏனென்றால் ஒரு டி சி மோட்டரில் உருவாக்கப்பட்ட சக்தி EbIa ஆக இருக்கும் நீங்கள் கொடுப்பது ஆர்மேச்சரைப் பொருத்தவரை ஒருVtIa ஆகும் VtIa வில் இருந்து Ia2Ra ஐக் கழிக்கிறீர்கள் இது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆகும் அதனால் அந்த சிதறல் நீங்கிவிட்டது நீங்கள் எதுவும் செய்ய முடியாது எனவே மீதமுள்ளவைEbIa ஆகும் இது வழங்கப்பட்டால் உராய்வு மற்றும் காற்றழுத்த இழப்புகள் எதுவாக இருந்தாலும் அது வளர்ந்த சக்தி கழித்தல் ஆகும் அவை வழங்கப்படாவிட்டால் அது சிறந்த நிலை உராய்வு மற்றும் காற்றழுத்த இழப்புகள் 0 என்று கருதிக் கொள்வோம் அது வழங்கப்பட்டால் உராய்வு மற்றும் காற்றழுத்த இழப்புகள் 0 எனக் கருத வேண்டாம் நீங்கள் அடிப்படையில் உங்கள் கணக்கீட்டைக் குறைக்கும்போது 230 வோல்ட் 870 ஆர்பிஎம் 100 ஆம்பியர்ஸ் 230 வோல்ட் 870 ஆர்பிஎம் 100 ஆம்பியர் செப்பரேட்ட்லி எக்சைடட்ட DC மோட்டார் இது Ra 0 05 ஓமிற்கு சமம் இது 400 நியூட்டன் மீட்டர் டார்க்விசையுடன் ஓவர் ஹவுலிங் இணைக்கப்பட்டுள்ளது மோட்டார் எந்த வேகத்தில் சுற்றினால் அதனால் லோட் ஐ தன் பிடியில் வைத்திருக்க முடியும் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் முறையில் எனவே இதுதான் கேட்கப்படுகிறது முதலில் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் பொதுவாக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றாள் இது செப்பரேட்ட்லி எக்சைடட் டி சி இயந்திரம் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே பீல்டு உள்ளது இது Va என்ற மின்னழுத்த விநியோகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் பொதுவாக மின்னோட்டம் இதுபோன்று பாயும் இதுதான் Eb எனவே இது சாதாரண மோட்டார் செயல்பாடு ஆகும் இந்த விஷயத்தில்Eb Va IaRa இதிலிருந்து நாம் அனைத்து சமன்பாடுகளையும் எழுதினோம் மற்றும் பீல்டு கரண்ட் நிலையானது இதன் காரணமாக நாம் TekɸIak'Ia ஐ பெறப்போகிறோம் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இணைக்கப்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் Va ஐக் குறைக்க வேண்டும் ஒரு வேரிஆக் அல்லது எதையாவது வைத்து Va ஐக் குறைக்க முடியும் அல்லது பேட்டரி இணைக்கப்பட்ட பல எண்ணிக்கையிலான பேட்டரிகளைப் போல இருந்தால் நான் பேட்டரிகளில் ஒன்றை அகற்ற முடியும் இதனால் Va குறையும் Va குறைக்கப்பட்டால் இந்த குறைக்கப்பட்ட Va ஐ விட Eb அதிகமாக இருக்கும் இங்கு 220 வோல்ட் உள்ளது மற்றும் இங்கே 210 வோல்ட் உள்ளது இதுதான் Eb 120 வோல்ட் பேட்டரியை அகற்றுவதன் மூலம் இதை இப்போது 200 வோல்ட்டாகக் குறைத்து இருக்கிறேன் மேலும் இனர்சியா இருப்பதால் உடனடியாக வேகம் குறையப் போவது இல்லை எனவே இது இன்னும் 210 வோல்ட் ஆகவே வைத்துக்கொள்வோம் பிளஸ் இங்கே மற்றும் மைனஸ் இங்கே எனவே இப்போது என்ன நடக்கும் கரன்ட் எதிர் திசையில் பாய ஆரம்பிக்கும் ஒருவேளை பேட்டரி இருந்தால் கரன்ட் எதிர்திசையில் பாய ஆரம்பிக்கும் போது பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் எனவே நான் எனது செயலற்ற நிலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இயக்க ஆற்றலைப் பயன்படுத்துகிறேன் இது என் சுழற்சி முறையில் மின்சார சக்தியாக மாற்றப்பட்டு வருகிறது அது எந்த வகையில் ஆவது பேட்டரி அல்லது மூலத்திற்கு மீண்டும் வழங்கப்படுகிறது டைனமிக் பிரேக்கிங் இல் செய்ததை போல இயக்க ஆற்றலை இழக்கும் செயல்முறையை வெளிப்புற ரேசிஸ்டன்ஸ் சிதறடிப்பதை விட நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் நினைவு கூர்ந்தால் டைனமிக் பிரேக்கிங் அல்லது ரியோஸ்டேடிக் பிரேக்கிங்கில் நாங்கள் ஒரு ரேசிஸ்டன்ஸ் இணைப்பதாக இருந்தது பீல்டு அங்கேயே தான் இருந்தது Eb Ia என்னும் கரண்டை சுற்றி செலுத்திக் கொண்டிருந்தது இது உண்மையில் சிதறிக் கொண்டிருக்கிறது தற்போதைய Rb இல் வெப்ப வடிவில் சக்தியைக் கலைக்கிறது டைனமிக் பிரேக்கிங்கில் இதைத்தான் செய்தோம் எனவே இது டைனமிக் பிரேக்கிங் அல்லது ரியோஸ்டேடிக் பிரேக்கிங் ஏனென்றால் நாங்கள் ஒரு ரியோஸ்டாட்டை இணைக்கிறோம் அதேசமயம் இது ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆகும் எனவே என்ன நடக்கப் போகிறது நீ என்றால் Ia அதன் திசையை மாற்றியுள்ளது Ifஅதன் திசையை மாற்றியமைக்கவில்லை எனவே டார்க் தலைகீழ் ஆகிவிட்டது Te தலைகீழ் ஆகிவிட்டது எனவே நான் முன்னோக்கி திசையில் மீதமுள்ள வேகத்துடன் டார்க்விசையை மாற்றப் போகிறேன் எனவே அதை பிரேக்கிங்என்று அழைப்போம் ரியோஸ்டேடிக் பிரேக்கிங் மற்றும் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்னவென்றால் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இயக்க ஆற்றலை பயன்படுத்துகிறது அதேசமயம் ரியோஸ்டேடிக் பிரேக்கிங்கில் நாம் அந்த சக்தியை வெப்ப வடிவில் சிதர அடிக்கிறோம் எனவே நாம் அதைப் பயன்படுத்தவில்லை டெல்லி மெட்ரோ இல் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஐ பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் இவ்வளவு ஆற்றலை இழக்க நாங்கள் விரும்பவில்லை எனவே பொதுவாக அனைத்து ஆற்றலும் மீண்டும் மின்சாரமாக மாற்றப்படுவதை உறுதிசெய்ய ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஐ பயன்படுத்துகிறோம் பின்னர் அதை மீண்டும் பயன்படுத்துகிறோம் மாணவர் மின் இயந்திரங்களில் இயந்திர சேனலில் ஆற்றல் எவ்வாறு சேனலைஸ் செய்யப்படுகிறது பேராசிரியர் இது உண்மையில் உராய்வு என்று பிரேக் ஷூக்களில் வெப்ப வடிவில் சிதறடிக்கப்படுகிறது பெட்ரோல் அடிப்படையிலான எந்தவொரு வாகனம் அல்லது டீசல் அடிப்படையிலான வாகனம் அல்லது உங்கள் சைக்கிளில் பிரேக் பிடிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் ஒருவித உராய்வை ஏற்படுத்துகிறீர்கள் உராய்வை வைத்து சக்கரத்தை நிறுத்த முயற்சிக்கிறது எனவே அது அங்கு வெப்ப வடிவில் சிதறடிக்கப்படும் அதனால்தான் நீங்கள் பல பழைய கார்களைப் பார்த்தால் பிரேக் பேடில் மற்றும் பிரேக் ஷூக்களில் வெப்பம் காரணமாக மிக விரைவில் தேய்ந்திருக்கும் நீங்கள் மீண்டும் இயக்க ஆற்றலை வெப்பமாக மாற்றியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு அதிக கட்டுப்பாடு இல்லை ஏனென்றால் எனது காலை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும் நான் எவ்வளவு அழுத்துகிறேன் என்பதைப் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இது ஒருவித கடினமான செயல் அதேசமயம் நான் இங்கே ஒரு ரேசிஸ்டன்ஸ் வைக்க முயற்சித்தால் என்னால் ஒரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க முடியும் எடுத்துக்காட்டாக மின்னோட்டத்தை ஓரளவு வித்தியாசமாக்க முடியும் அது செயல்திறன் அல்ல நீங்கள் விரைவாக நிறுத்துவதைப் பற்றி நினைத்தால் ஒருவேளை விரைவாக நிறுத்தப்படும் ஆனால் இங்கே நான் ஒரு சிறிய ரேசிஸ்டன்ஸ் வைத்தால் அது எனக்கு ஒரு நல்ல நிறுத்தக் கட்டுப்பாட்டைக் கொடுக்கும் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் உண்மையில் மிகச் சிறந்த கட்டுப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது சிறந்த கட்டுப்பாடு அதனால்தான் வாகனம் பொதுவாக மின்சார வாகனங்கள் சிறந்த பிரேக்கிங் பொறிமுறையைக் கொண்டிருக்கும் எனவே இதுதான் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நான் உங்களுக்கு சிறப்பியல்புகளின் வடிவத்தில் காட்ட முயற்சித்தால் இதுவே வேகம் இது டார்க் மற்றும் இது டிசி இயந்திரத்தின் எனது இயல்பான பண்புகளாக இருக்கும் இங்கே ஒரு கட்டத்தில் இயந்திரம் இயங்கிக்கொண்டிருக்கலாம் இதுதான் நாம் பேசும் இயக்க புள்ளியாகும் இப்போது அது கீழ்நோக்கி செல்லும் ஒரு வாகனம் போன்றது என்று சொன்னால் என்ன நடக்கும் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வேகம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் ஆகவே வேகம் மதிப்பிடப்பட்ட வேகத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய வேகத்தை அடையும் இயந்திரம் உண்மையில் கீழ்நோக்கிச் செல்கிறதென்றால் அல்லது அது ஒரு லிஃப்ட் போல இருந்தால் 4 பேர் உள்ளே உள்ளனர் அது கீழே வந்து கொண்டிருக்கிறது எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் அது செயலிழந்து விடும் ஏனென்றால் என்னிடம் எந்த ஒரு கட்டுப்பாடும் ஆனால் அது அதிவேகத்தில் கீழே செல்லப் போகிறது என்றால் டார்க் தானாக எதிர்மறையாக மாறும் இது நேர்மறை டார்க் திசை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது எதிர்மறை டார்க் திசை ஆகவே சுமை வேகத்தை விட அதிகமான வேகத்தின் மதிப்பை நான் கொண்டிருக்கும்போது புவியீர்ப்புக்கு உதவுவதால் வேகம் சுமை வேகத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய ஒரு பொறிமுறையைப் பற்றி நாம் பேசினால் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஏற்படலாம் ஒரு பொறிமுறையில் நடக்கும் அங்கு அது ஒரு ஒரு பிலேனில் நகரும் ஏனென்றால் நான் பேட்டரி மதிப்பைக் குறைக்க வேண்டும் மின்னழுத்த மதிப்பையும் குறைக்க வேண்டும் இல்லையெனில் அது நடக்காது எனவே இயற்கையாகவே மீளுருவாக்கம் நடைபெற வேண்டுமானால் அதற்கு ஒரு சாய்வு இருக்க வேண்டும் அல்லது ஈர்ப்பு விசை திசைவேகத்தின் உதவியோடு நோ லோடு வேகத்தை விட வேகத்தை அதிகரிக்க வேண்டும் எனவே இப்போது இதை மனதில் கொண்டு இந்த ப்ராப்ளம் செய்ய முயற்சிப்போம் தயவுசெய்து ஓவர் ஹவுலிங் டார்க் முடிந்துவிட்டது என்று நான் சொல்லும் தருணத்தைப் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இது எதிர்மறை டார்க் ஆக இருக்கும் ஏனெனில் நாங்கள் பிரேக்கிங் பற்றி பேசுகிறோம் எனவே இது 400 நியூட்டன் மீட்டராக இருக்கும் இது உண்மையில் மைனஸ் 400 நியூட்டன் மீட்டர் ஆகும் டார்க் 400 நியூட்டன் மீட்டராக இருக்கும் எனவே இது 230 வோல்ட் 870 ஆர்பிஎம் 100 ஆம்பியர் தயவுசெய்து தரவை நினைவில் கொள்க இப்பொழுது 230 மைனஸ் எனக் கருதிக் கொள்வோம் கரண்ட் என்னவாக இருந்தாலும் சரி ஏனெனில் கரண்ட் 100 ஆம்பியர் என நினைக்கிறேன் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்எவ்வளவு 05 எனவே இது தான் Eb யாக இருக்கும் எனவே இந்த Eb எவ்வளவு 225 வோல்ட் மற்றும் இது 870 ஆர்பிஎம் ரேடட் எக்சைடேக்ஷன் இல் ஏனெனில் நாம் எக்சைடேக்ஷன் மாறுபாடு பற்றி எதையும் எடுக்கவில்லை எனவே இதன் பொருள் என்னவென்றால் kφ என்றால் என்ன என்பதை என்னால் கணக்கிட முடியும் எனவே இது kφ ஆக இருக்கும் k∅225870602π Kφ என நான் பெறுவது ஒரு வினாடிக்கு ஒரு ரேடியனுக்கு வோல்ட் ஆகும் எனவே ரேடியனுக்கு வோல்ட் வினாடி இப்போது சொல்லப்படுவது 400 நியூட்டன் மீட்டர் என்பது ஓவர் ஹாலிங் முறுக்கு ஆகும் இது உண்மையில் நான் 400 நியூட்டன் மீட்டர் என்று சொல்ல வேண்டும் எனவே நான் சொல்ல வேண்டும் 400 k∅ Ia இன் மதிப்பு என்னவென்று கொடுக்க வேண்டும் இது உண்மையில் ஒரு எதிர்மறை ஆர்மேச்சர் மின்னோட்டம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நிபந்தனையின் கீழ் Eb யின் மதிப்பு என்ன தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போது மின்னோட்டம் இந்த வழியில் பாய்கிறது மற்றும் இது ஒரு ஜெனரேட்டராக வேலை செய்கிறதென்றால் இது Eb அல்லது Eg ஆகும் எனவே Eb ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கீழ் E b V t I a R a ஆக இருக்கும் மின்னோட்டம் சரியாக எதிர் திசையில் பாய்கிறது எனவே அதில் இருந்து உருவாக்கப்படும் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அதில் IaRa டிராப் மீதமுள்ளவை முனைய மின்னழுத்தமாகப் போகிறது எனவே இந்த விஷயத்தில் Vt இன்னும் ஒரு நிலையான 230 என்று நாம் சொல்ல முடியும் Ia தான் இங்கு வந்திருக்க வேண்டும் Ia' Ra 005 என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே மின்னழுத்தத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் தெளிவாக பெற்றுள்ளோம் நான் மின்னழுத்தத்தைப் பெற்றவுடன் ɷ பெற kf ஆல் வகுக்க முடியும் ஆகவே 400 நியூட்டன் மீட்டரின் டார்க் உருவாக்க போதுமான மின்னழுத்தத்தை அது உருவாக்கும் வேகம் அதுதான் நான் அதை ஒரு நிலையான மின்னழுத்த பேட்டரியுடன் இணைத்துள்ளேன் அது அப்பால் அல்லது அதற்கு மேல் செல்ல முடியாது அல்லது எந்த வகையிலும் அது 230 ஐத் தாண்டிச் செல்ல முடியாது அதனால் தான் ரிஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நடைபெறுகிறது மாறி மின்னழுத்தம் என்னிடம் இல்லையென்றால் அது வேலை செய்யக்கூடிய ஒரே வழி முனைய மின்னழுத்தத்தை ஒரு மாறிலியாகக் கொண்டிருப்பதுதான் இது பெரும்பாலான DC மோட்டரில் நிகழ்கிறது முனைய மின்னழுத்தத்தை நீங்கள் குறைக்க முடியாவிட்டால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் அதற்கு ஒரே வழி ஆர்மேச்சர் வோல்டேஜ் பேக் ஈ எஃப் முனைய மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் முனைய மின்னழுத்தம் அது ஈர்ப்பு விசையால் கீழே இழுக்கப்படுவதால் அது அதிகமாகும் இந்த Eb மதிப்பு 230 ஐ விட மிக அதிகமாக இருக்கும் ஏனெனில் இது Vt IaRe ஆகவே Eb என்றால் என்ன Vt என்றால் என்ன Vt பிக்ஸட் மற்றும் Eb வேகத்தைப் பொறுத்தது எனவே இது 870 ஆர்பிஎம் ஐ விட அதிகமான வேகத்தில் மட்டுமே நிகழும் இது 870 இல் நிகழாது பதில் எவ்வளவு 921 அல்லது 920அல்லது 920 4 அது போன்ற ஏதாவது இது ஒரு 240 வோல்ட் அன்சாச்சுரேட்டட் ஷன்ட் மோட்டார் அதாவது அன்சாச்சுரேட்டட் என்பது அடிப்படையில் ஃப்ளக்ஸ் If இருக்கு புரோபஷனல் ஆக இருக்கும் அதுதான் இதன் பொருள் எனவே 240 வோல்ட் அன்சாச்சுரேட்டட் ஷன்ட் மோட்டார்கள் பிரேஷ் மற்றும் இன்டர்பொள்கள் 0 04 ஓம்ஸ் Ra 0 04 என்றும் Rf 100 ஓம்ஸ் என்றும் எடுத்துக்கொள்வோம் விநியோக மின்னோட்டம் 200 ஆம்பியர்களாக இருக்கும்போது வேகத்தை 1200 முதல் 1500 ஆர்பிஎம் வரை அதிகரிக்க புலம் சுற்றுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் சேர்க்கப்பட வேண்டும் என்பதைக் கண்டறியவும் எனவே முதல் கடத்தல் சப்ளை மின்னோட்டம் 200 ஆம்பியர்ஸ் வேகம் 1200 முதல் 1500 ஆர்பிஎம் வரை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே விநியோக மின்னோட்டம் 200 ஆம்பியர்களாக இருந்தால் இது தற்போதைய ஆயுதங்கள் மற்றும் புலம் மின்னோட்டம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது எனவே நான் முதலில் 200 என்றால் 240100 2 4 ஆம்பியர் என்றுசொல்ல முடியும் எனவே இது அடிப்படையில் I a I L I f 200 2 4 197 6 A எனவே வேகம் என்று நான் சொல்ல முடியும் இது Eb 2π 120060 k φ 2 4 A இன் என்றால் இப்போது நான் உண்மையில் என் வேகத்தை 1500 ஆர்பிஎம் ஆக அதிகரிக்க விரும்புகிறேன் இதற்காக நான் புலம் பலவீனமடைய வேண்டும் வேறு எந்த வழியும் இல்லை நான் புலம் பலவீனமடையச் செய்தால் வேகத்தை அதிகரிக்க முடியும் எனவே பீல்டுபலவீனமடைவதன் மூலம் வேகத்தை 1500 ஆர் எம் ஆக அதிகரிக்க விரும்புகிறோம் எனவே புதிய If மதிப்பு If' க்கு சமமாக இருந்தால் வரி மின்னோட்டம் மாறாது எனவே Ianew வில் இருந்து 200 ஐ கழிக்கவேண்டும் அது Ifl க்கு சமமாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியும் மேலும் ஆனால் இது 1500 ஆர் எம் மதிப்பில் நடக்க வேண்டும் எனவே இதை kΦ என எழுதுவதை விட இது எனக்கு கிடைத்த kΦ க்கு சமமாக இருக்கலாம் எனவே இந்த kΦ உண்மையில் kIfl வேறு ஏதேனும் மாறிலியால் பெருக்கப்படுகிறது அல்லது இதை நான் kΦ K1 2 4 என்று சொல்ல வேண்டும் எனவே கே 1 என்றால் என்ன என்பதை என்னால் கணக்கிட முடியும் எனவே இதை என்னால் எழுத முடியும் Eb K1If 2π 1500 60 இதிலிருந்து நான் Ifl கண்டறிய முடியும் எனவே தீர்ப்பதற்கு 240100Rextf If அதிலிருந்து நீங்கள் Rextf என்றால் என்னஎன்பதை பெற முடியும் நிகர துணைப் பிரிவை நீங்கள் புல எதிர்ப்பை A ஆகப் பார்த்தால் இப்போது புல எதிர்ப்பு 100 Rextf ஆகும் எப்போதும் இது எல்லா விகிதாச்சாரம் விகிதம் மற்றும் விகிதாச்சார வகையான பிரச்சினைகள் புலம் எதிர்ப்பு அதிகரிப்பு என்றால் A இல் இருக்கும் விநியோக மின்னோட்டம் 100Ampere ஆக இருக்கும்போது வேகத்தைக் கண்டறியவும் உங்களிடம் இப்போது புலம் நடப்பு இருந்தால் Ifl எனவே 100 Ifl உங்கள் IA ஆக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் IaRa டிராப் என்ன என்பதைக் கணக்கிடுவீர்கள் மேலும் Eb இன் புதிய மதிப்பைப் பெற்றுள்ளீர்கள் எனவே Eb இன் புதிய மதிப்பிலிருந்து நீங்கள் எப்போதும் வேகம் என்ன என்பதைக் கணக்கிட முடியும் ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் நான் kIfl அல்ல kIf ஐப் பயன்படுத்த வேண்டும் ஆகவே துணைப்பிரிவின் மீதமுள்ள பகுதிகள் அதைப் பின்பற்றக்கூடாது பகுதி சி பகுதி சி ஒரு ஜெனரேட்டர் எனவே பகுதி சி கூறுகிறது இயந்திரம் ஒரு ஜெனரேட்டராக இயங்கினால் 240 வோல்ட்டுகளில் 200 ஆம்பியர்களைக் கொடுக்க முடியும் எனவே சி பகுதியில் ஒரு ஜெனரேட்டராக 240 வோல்ட்டுகளில் 200 ஆம்பியர்களைப் பெறப் போகின்றோம் எனவே 200 If I இது V இல் உள்ளதைப் போல புலம் மின்னோட்டத்துடன் இருக்கிறதா அல்லது புலம் மின்னோட்டம் A இல் உள்ளதா என்பது தெரியாவிட்டால் தீர்வுகளில் A இல் உள்ளதைப் போல புலம் மின்னோட்டத்துடன் கணக்கிட வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே Ia 2 4 ஆம்பியர் எனக் கிடைக்கிறது எனவே 200If என்றால் ஒரு ஜெனரேட்டராக Ia ஆக இருக்கும் எனவே Ia 202 4 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே இதிலிருந்து நான் Eg240IaRa ஐ கணக்கிட முடியும் எனவே நான் உருவாக்கிய மின்னழுத்தத்தைப் பெற முடியும் 1200 ஆர்பிஎம்மில் Eb என்ன என்பதை நாங்கள் கணக்கிட்டோம் இது 1200 ஆர்பிஎம்மில் ஈபி என்றால் If 2 இப்போது வேகம் 1200 ஆர் எனவே மீண்டும் விகிதத்தை பயன்படுத்த வேண்டும் எனவே இது எவ்வளவு என்று சொல்ல முடியும் 32 ஏதாவது 0 06 எதுவாக இருந்தாலும் 0 096 232 ஸ்லைடு நேரம் 4009 ஐப் பார்க்கவும் எனவே 232 1 வோல்ட் 232 1 வோல்ட் Eb அல்லது Eg 1200 ஆர் எம் மற்றும் 2 4 ஆம்பியர் ஆப் If இப்போது Eg volt 1200 ஆர்பிஎம் மற்றும் If என்றால் பெரும்பாலோர் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வேலை செய்கிறார்கள் ஏனென்றால் காந்தமயமாக்கல் குணாதிசயத்தின் நேரியல் அல்லாத பகுதியை நாம் எப்போதுமே கொடுக்கவில்லை பெரும்பாலும் நாம் முடிந்தவரை நேரியல் பகுதிக்குள் அடைத்து வைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் நாம் நேரியல் அல்லாத பகுதியில் செல்கிறோம் என்றால் மின்னோட்டத்தின் அதிகரிப்பு இவ்வளவு என்றாலும் ஆர்மேச்சர் எதிர்வினை ஃப்ளக்ஸை இவ்வளவு சதவீதத்தால் பலவீனப்படுத்துகிறது அதாவது நாம் சொல்வது இதுதான் இது If இல்லை Ifll ஆகும் எனவே 200 Ifll Ra240 Eg α k1Ifll125 6